எனவே மெத்தேட் ஆப் மொமெண்ட்ஸ் குறித்து இந்த தொகுதியைத் தொடர்வோம் அடுத்த பகுதியைப் பாருங்கள் அதில் இந்த மெத்தேட் ஆப் மொமெண்ட்சை மேற்பரப்பு சர்பேஸ் இன்டெகிரெல் ஈக்குவேஷன்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது எனவே மீண்டும் ஒரு சிறிய திருத்தத்தை செய்வோம் உங்களுக்கு நினைவிருந்தால் 2 பாடி 2 வால்யும் பிரச்சினை என்னிடம் சில ஸ்கேட்டரிங் ஆப்ஜெக்ட் இருந்தது எனவே நான் இதை இப்படி குறிப்பிடுவேன் இது ஒரு பெரிய ரீஜியனில் சூழப்பட்டுள்ளது நான் இந்த எல்லையை S∞ சோர்ஸ் S என்று அழைக்கிறேன் இங்கு சில கரண்ட் சோர்ஸ்கள் இருந்தன இது எனது வால்யும் 1 இது எனது வால்யும் 2 மற்றும் இந்த வால்யும் 2 எனக்குத் தெரிந்த சில ஆப்ஜெக்ட்டாகும் எனவே இந்த இரண்டு சமன்பாடுகளும் நமக்கு கிடைத்தன சரி எல்லோரும் இந்த சமன்பாடுகளை நினைவில் கொள்கிறார்கள் எனவே உங்கள் நினைவகத்தை புதுப்பிக்க என்ன இது இந்த அல்லது இது முதல் அல்லது இரண்டாவது சமன்பாட்டின் நிலையை உருவாக்க மாற்றப்பட்டது ஆனால் நான் ஏன் இரண்டு வெவ்வேறு வலது புறங்களை பெறுகிறேன் மாணவர் ஏனெனில் டெல்டா டெல்டா செயல்பாட்டின் இருப்பிடம் காரணமாக டெல்டா செயல்பாடு ஒருங்கிணைப்பு பகுதியில் இல்லை என்றால் எனக்கு இது r′∈V2 சரி மற்றும் r′∈V1 ஆக இருந்த பொது எனக்கு 0 கிடைத்தது பின்னர் டெல்டா செயல்பாடு 1 உடன் செயல்பட்டது எனக்கு 1r′ கிடைத்தது இதேபோல் பகுதி 2 க்கு மீண்டும் உங்கள் நினைவகத்தைப் புதுப்பிக்க 1 வது சமன்பாட்டில் மைனஸ் அடையாளம் மற்றும் 2 வது சமன்பாட்டில் பிளஸ் அடையாளம் ஏன் உள்ளது மாணவர் n சரி நான் இந்த வழியில் இருக்க n இன் திசையை சரிசெய்தேன் எனவே வெளிப்புற மேற்பரப்பில் மைனஸ் அடையாளம் வேறுபாடு காரணமாக வெளிப்புற நார்மலானது V1 மற்றும் V2 க்கு சரி செய்யப்படுகிறது இன்சிடென்ட் பீல்டை நாங்கள் கவனிக்கும் வேறு ஏதேனும் வித்தியாசம் உள்ளதா ஒரு இன்சிடென்ட் பீல்ட் மட்டுமே உள்ளதா மாணவர் ரீஜியன் 1 V1 இல் உள்ள பகுதி 1 இல் அது இங்கே உள்ளது ஆனால் 2 வது சமன்பாட்டில் அது இல்லை எனவே இந்த சமன்பாடுகளுக்கு நாங்கள் பெயர்களைக் கொடுத்தோம் என்பதை அனைவரும் நினைவில் கொள்கிறார்கள் எனவே இருபுறமும் முதல் சமன்பாடு நாம் அதை எப்படி அழைத்தோம் மாணவர் ஹ்யூஜென்ஸ் huygen's கொள்கை V1 இல் உள்ள பகுதி 1 இல் அது இங்கே உள்ளது ஆனால் 2 வது சமன்பாட்டில் அது இல்லை எனவே இந்த சமன்பாடுகளுக்கு நாங்கள் பெயர்களைக் கொடுத்தோம் என்பதை அனைவரும் நினைவில் கொள்கிறார்கள் எனவே இருபுறமும் முதல் சமன்பாடு நாம் அதை எப்படி அழைத்தோம் ஹ்யூஜென்ஸ் huygen's கொள்கை சரி இதேபோல் இங்கேயும் இதை நாங்கள் அழைத்தோம் மாணவர் எக்ஸ்டிங்க்ஷன் எக்ஸ்டிங்க்ஷன் தேற்றம் அதை காண்பிப்போம் எனவே இது உங்களுக்கான ஒரு ரிவிஷன் மட்டுமே இப்போது இந்த சமன்பாடுகளை அறிமுகப்படுத்திய பிறகு நாங்கள் என்ன செய்தோம் நீண்ட விவாதம் செய்தோம் g ஐ எப்படி கணக்கிடுவது நாங்கள் ஒருங்கிணைப்பையும் பார்த்தோம் ஏனென்றால் இங்கே ஒரு ஒருங்கிணைப்பு இருப்பதை நீங்கள் காணலாம் ஒருங்கிணைப்பு பற்றி நாம் கவலைப்பட வேண்டியிருக்கும் எனவே அது பொதுவான அமைப்பாக இருந்தது மேற்கொண்டு செல்லும்போது நாம் உணர்ந்த ஒரு விஷயம் என்னவென்றால் ∇1 மற்றும் 1 ஆகியவை ஸ்பேசில் எங்கும் மதிப்பீடு செய்யப்படவில்லை தோற்றத்தில் மட்டுமே மதிப்பீடு செய்யப்படுகிறது இது லைன் ஒருங்கிணைப்பு அல்லது ஒரு கோண்டோர் ஒருங்கிணைப்பு எனவே இவை S மேற்பரப்பில் மட்டுமே மதிப்பீடு செய்யப்பட்டு பின்னர்1 மற்றும்2 ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று என்ன உறவைப் பயன்படுத்தினோம் எனவே இங்கே ஒரு1 உள்ளது மற்றும் இங்கே 2 உள்ளது எல்லையில் உள்ள இந்த இரண்டுமே ஒன்றுதான் ஏனென்றால் டேன்ஜென்ஷியல் சமன்பாடுகளின் கண்டினுய்ட்டியால் சரி அதனால் கண்டினுய்ட்டி ஆப் டேன்ஜென்ஷியல் எனக்கு1 2 மற்றும் Htan இன் கண்டினுய்ட்டி எனக்கு இருபுறமும் ஒரேமாதிரி ∇1 ∇2 ஐ கொடுக்கும் எனவே நான் ஒரு புதிய குறியீட்டை ∇ϕ n இது இரண்டு சமன்பாடுகளிலும் ஒன்றுதான் மற்றும் ϕ சரி எனவே நான் என்ன செய்தேன் எக்ஸ்டிங்க்ஷன் தேற்றத்தை மட்டுமே நான் தேர்ந்தெடுத்துள்ளேன் எனவே இப்போது இந்த சமன்பாடுகளில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த சமன்பாடுகளில் நோவ்ன்கள் யாவை நான் இடமிருந்து தொடங்குகிறேன் எனக்கு g1 தெரியுமா மாணவர் ஆம் ஆமாம் அது வால்யும் ஒன்றிற்கான கிறீன் பங்க்ஷனாகும் எனக்குத் தெரியும் g1 ஒரு நோவ்ன் ஆகையால் g2வும் கூட ஒரு நோவ்ன் உங்களுக்கு ϕ தெரியுமா எனக்கு ϕ தெரியாது மாணவர் சரி அதைத்தான் நான் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் ஆனால் இந்த நபருக்கு வலது புறம் தெரியும் இந்த இன்சிடென்ட் பீல்ட் எனக்குத் தெரியும் ϕi ஒரு நோவ்ன் இப்போது என்ன தெரியவில்லை நான் எதை தீர்க்க விரும்புகிறேன் ϕ1 நிச்சயமாக தெரியவில்லை மற்ற அன்நோவ்ன்களை நாம் இன்னும் கொஞ்சம் துல்லியமாக செய்ய முடியுமா n சரி ஏனென்றால் n ஒரு நோவ்ன் ஆனால் எது எளிதாக தீர்க்க சிறந்தது ஸ்கேலார் அல்லது வெக்டரா மாணவர் ஸ்கேலார் சரி எனவே எனக்குத் n தெரிந்தால் வெக்டரான ∇ϕஐ கண்டுபிடிப்பதற்கு பதிலாக புதிய அன்நோவ்ன் ∇ϕ n ஐ உருவாகலாம் சரி ஏனென்றால் ∇ϕ n சரி எனவே இவைகள் தான் எனது 2 அன்நோவ்ன்கள் ஆகும் எனவே எனக்கு 2 மாறிகளில் 2 செட் சமன்பாடுகள் உள்ளன மேலும் இந்த 2 சமன்பாடுகளை தீர்ப்பதே குறிக்கோள் எனவே இந்த சிக்கல்களைத் தீர்க்க எங்கள் மெத்தேட் ஆப் மொமென்ட் அணுகுமுறையைப் பயன்படுத்துவோம் இப்போது நீங்கள் கவனிக்கும் ஒரு விஷயம் இந்த சமன்பாடுகளில் ஒருங்கிணைப்பின் மாறுபாடு என்ன மாணவர் r அது r ஆ அல்லது r′ மாணவர் r r அன்பிரைமுட் கோஆர்டினேட்ஸ் இங்கே குறிக்கப்படுகின்றன சரி அது அன்பிரைமுட் அதுதான் இங்கே முக்கியம் எனவே இந்த அன்பிரைமுட் சமன்பாட்டில் இன்னும் குறிப்பிடப்படாத ஒரு விஷயம் உள்ளது அது எங்களை முகத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறது இது r′ பற்றி நான் எதுவும் சொல்லவில்லை எனவே r′ நான் r பிரைமை குறிப்பிடாவிட்டால் இந்த முதல் அல்லது இரண்டாவது ஒருங்கிணைப்பை நான் உண்மையில் மதிப்பீடு செய்ய முடியாது r பிரைம் எங்கே நான் சொன்னது எல்லாம் எக்ஸ்டிங்க்ஷன் தேற்றம் சொல்கிறது r′∈V2 மற்றும் r′∈V1 என்று இரண்டாவது பகுதியில் எனவே இதைப் பார்ப்போம் இதை மீண்டும் வரைவோம் எனவே 1 வது சமன்பாட்டிற்கு முதல் 1 வது சமன்பாடு r′∈V2 என்று கூறலாம் எனவே சமன்பாடு 1 க்கு r′ சரியாக இருக்க வேண்டும் சமன்பாட்டிற்கு r′ இருக்க வேண்டிய இடம் இதுதானா மாணவர் 2 2 சரி இந்த விஷயத்தை மறந்துவிடுவது எல்லோரும் செய்கிற பொதுவான தவறாகும் இதை நீங்கள் மறந்துவிட்டால் நாம் r′ ஐ தவறான இடத்தில் வைத்தால் வலது புறம் உள்ளவை மாறும் எனவே இந்த 2 தடைகள் மனதில் கொள்ளப்பட வேண்டும் ஆனால் அந்த r′ தவிர மற்றவை என் கைகளில் உள்ளது எனவே இப்போது கேள்வி என்னவென்றால் r பிரைம் முதல் வழக்கில் V2 க்கும் அடுத்த வழக்கில்V1 க்கும் சொந்தமாக இருக்க வேண்டும் ஆனால் நான் அவற்றை எங்கே வைக்க வேண்டும் மெதேட் ஆப் மொமெண்ட்ஸ் போன்றவற்றால் இதை தீர்க்க விரும்புகிறேன் மேலும் எளிமையான மெதேட் ஆப் மொமெண்ட்ஸ்களை எடுத்துக்கொள்வேன் எளிய வகை எது மாணவர் பல்ஸ் பேஸிஸ் பல்ஸ் பேஸிஸ் மாணவர் டெல்டா சோதனை டெல்டா சோதனை இதை முன்மாதிரியாக வைத்திருப்போம் எனவே சோதனை இருப்பிடத்திற்காக இது இப்போது குறிப்பிடப்பட்டிருப்பது நான் எனது r′ இருப்பிடத்தை சோதிக்க வேண்டிய இடத்திற்கு ஒத்ததாகும் எனவே எனது r′ ஐ எங்கே தேர்வு செய்யலாம் ஒரு படி பின்வாங்குவோம் நாம் சோதனைக்கு வரும் பேஸிஸ் செயல்பாடுகளுடன் ஆரம்பிக்கலாம் பேஸிஸ் செயல்பாடுகளுடன் ஆரம்பிக்கலாம் என்று கூறுங்கள் எனவே எனது அன்நோவ்ன் செயல்பாடுகள் யாவை ϕ மற்றும் ∇ϕ n எனவே ∇ϕ n க்குஇது இப்போது எனது அன்நோவ்ன் செயல்பாடு என்று நான் சொல்ல முடியும் இது நோவ்ன் பேஸிஸ் அடிப்படையில் நான் எழுதுவேன் நோவ்ன் பேஸிஸ் நான் பல்ஸ் பேசிஸை pn என்று அழைக்க அனுமதிக்க வேண்டும் எனவே கோயபிஷியன்ட் நான் ∇ϕ n n1Nanpn சரி என எழுத முடியும் இதேபோல் என் மற்ற மாறிக்கு ϕ n1Nbnpnசரி எனவே நான் என்ன செய்தேன் நான் வெட்டினேன் ஒவ்வொரு பிரிவிற்கும் இதை நான் n பிரிவுகளாக வெட்டினேன் 1 பல்ஸை ஒரு கோஆர்டினெட்சுடன் நான் கருதினேன் அது சரி என்று தீர்மானிக்கப் போகிறது எனவே புதியது தெரியாததால் ϕ யை நான் bns ஆகவும் ∇ϕ n அவற்றை ஒரு s ஆக மாற்றியுள்ளேன் எனவே பல்ஸ் பேஸிஸ் பேஸிஸ் செயல்பாடு தெளிவாக செய்யப்படுகிறது அடுத்தது சோதனை செயல்பாட்டின் இடம் வருகிறது சோதனை புள்ளி ஒரு டெல்டா சோதனை எனவே எனது சோதனை செயல்பாட்டை நான் எங்கு வைக்க வேண்டும் என்பதை நான் முடிவு செய்ய வேண்டும் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பது மிகவும் சிக்கலானது அல்ல எனவே முதல் சமன்பாட்டிற்கான கன்ஸ்டரைண்ட் r′ V2 இல் எங்கு இருக்கக்கூடும் என்று பாருங்கள் எனவே இங்கே ஒரு வழக்கை எடுத்துக்கொள்வோம் இது எனது V2 மற்றும் இங்கு பல்வேறு n பிரிவுகள் உள்ளன அல்லது இது போன்றது இந்த புள்ளிகளை நான் எங்கே தேர்வு செய்கிறேன் என்பது இவற்றை தேர்வு செய்யலாம் எனவே 1 2 3 4 5 6 7 பிரிவுகள் எத்தனை உள்ளன எனவே நான் எத்தனை புள்ளிகளை சோதிக்க வேண்டும் 7 புள்ளிகள் சரி 1 வது சமன்பாடு எனக்கு 7 ஐ அடுத்ததாக வருவதும் எனக்கு வேறொரு 7 ஐ கொடுக்கும் மேலும் எனக்கு 14 மாறிகள் கிடைக்கும் எனது 14 மாறிகள் அனைத்தையும் நான் பெறுவேன் இந்த விஷயத்தில் 14 மாறிகள் உள்ளன ஒவ்வொரு பிரிவிலும் ஒரு an மற்றும் ஒரு bn உள்ளது நான் சரியாக கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நான் இந்த 7 புள்ளிகளை இங்கே எங்கும் தேர்வு செய்யலாம் இந்த புள்ளிகளை நான் தேர்வு செய்யலாம் இந்த சமன்பாடு ஒன்றிற்கு இது போன்ற எனது புள்ளிகளை நான் தேர்வு செய்யலாமா ஆம் தொழில்நுட்ப ரீதியாக இதில் தவறில்லை ஏன் ஏனெனில் நான் இந்த புள்ளிகளை ஒவ்வொன்றாக இங்கு வைத்தால் அவற்றின் வழியாகச் சென்றால் எனக்கு எத்தனை சமன்பாடுகள் கிடைக்கும் எனக்கு 7 சமன்பாடுகள் கிடைக்கும் எத்தனை மாறிகள் 1 வது சமன்பாடு அதில் எத்தனை மாறிகள் உள்ளன மாணவர் 14 14 மாறிகள் எனவே எனக்கு 7 சமன்பாடுகள் கிடைத்தன ஏனென்றால் நான் 7 வெவ்வேறு புள்ளிகளில் சோதித்தேன் எனக்கு 14 மாறிகள் கிடைத்தன எனவே எனக்கு 14 மாறிகள் 7 சமன்பாடுகள் கிடைத்தன எனவே ஆனால் நான் பாதி தகவல் சிக்கலை மட்டுமே பயன்படுத்தினேன் மற்ற பாதி சமன்பாடு 2 சமன்பாடு 2 நான் எத்தனை முறை சோதிக்க வேண்டும் மீண்டும் 7 முறை 14 மாறிகளில் 14 சமன்பாடுகளைப் பெறுவேன் எனவே இந்த புள்ளிகளை நான் எங்கே தேர்வு செய்யலாம் அவை வால்யுமுக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும் மாணவர் 1 1 எனவே இதைப்போன்ற சில புள்ளிகளை நான் தேர்வு செய்யலாம் எனவே 1 2 3 4 5 6 7 7 புள்ளிகள் நான் தேர்ந்தெடுத்துள்ளேன் எனவே இந்த 7 புள்ளிகளுடன் 2 வது சமன்பாட்டை சோதிக்கும்போது அது எனக்குத் மீதமுள்ள 7 சமன்பாடுகளையும் அதே 14 மாறிகளையும் தருகிறது ஏனென்றால் இரு இடங்களிலும் கிராட் பை தோன்றும் இரு சமன்பாடுகளிலும் பை தோன்றும் எனவே நான் 14 மாறிகளில் 14 சமன்பாடுகளைப் பெறப் போகிறேன் அதை நான் தீர்க்க முடியும் எனது பதிலைப் பெறுவேன் இந்த அணுகுமுறையில் ஏதேனும் சிக்கல் உள்ளதா இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை ஒரே விஷயம் என்னவென்றால் இந்த சோதனை புள்ளிகளின் இருப்பிடம் கொஞ்சம் தன்னிச்சையாக தெரிகிறது நான் அவற்றை எங்கிருந்து வேண்டுமானாலும் தேர்வு செய்கிறேன் எனவே நான் இந்த புள்ளிகளை தன்னிச்சையாக V1 மற்றும் V2 வில் தேர்வு செய்தால் பின்னர் கோட்பாட்டளவில் அது சரியானது என்றும் அவ்வாறு செய்வது எக்ஸ்டெண்டட் பௌண்டரி கண்டிஷன் முறை என்றும் அழைக்கப்படுகிறது ஏன் நீட்டிக்கப்பட்டது ஏனென்றால் அது எல்லையிலிருந்து விலகி இருப்பதால் எக்ஸ்டெண்டட் பௌண்டரி கண்டிஷன் ஆனால் அது மாறிவிடும் எனவே நான் இதைப் பெறப் போவதில்லை ஆனால் நான் உங்களுக்கு தகவல்களைத் தருவேன் இந்த புள்ளிகளை நீங்கள் சீரற்ற முறையில் பௌண்டரியிலிருந்து விலக்கினால் தீர்வில் பிழை அதிகமாக இருக்கும் எனவே அதைத் தேர்ந்தெடுப்பதற்கான மற்றொரு வழி என்ன இந்த புள்ளிகள் மேற்பரப்புக்கு மிக அருகில் செல்ல நான் வழிநடத்தினேன் நான் அந்த வொயரில் செய்த முதல் ஒருங்கிணைந்த சமன்பாட்டைத் திரும்பிப் பார்த்தால் ஒவ்வொரு பிரிவின் நடுவிலும் எனது சோதனை புள்ளிகளை எடுத்தேன் ஒவ்வொரு பிரிவிற்கும் நடுவில் நான் இங்கு செய்யலாமா ஒருவர் இல்லை என்கிறார் வேறு யாரேனும் மறுக்கிறீர்களா மாணவர் குறிப்பு நேரம் 1303 இது போன்ற ஒரு பகுதியை நான் குறிக்கிறேன் நான் எடுக்க முடியுமா மாணவர் இல்லை ஆனால் r இருக்கிறது மாணவர் இது கொடுக்கும் அது நோவ்ன் பௌண்டரி எனக்குத் தெரிந்தால் n ம் எனக்குத் தெரியும் எனவே இந்த கன்ஸ்ட்ரைண்ட்ஸ்களை நான் கடைப்பிடிக்கும் வரை நான் எங்கும் எனது இருப்பிடத்தை எடுக்க முடியும் எனக்கு எனக்கு பௌண்டரி தெரியும் நான் என் புள்ளிகளை எடுக்க முடியுமா பௌண்டரியை தொடாத வரை நான் அதை நகர்த்த முடியும் பௌண்டரி என்பது V1 மற்றும் V2 இரண்டிற்கும் சொந்தமானது போன்ற ஒரு வகையான விசித்திரமான பொருள் எனவே நான் எவ்வளவு நேரம் பௌண்டரியைத் தாண்டிச் செல்லாமல் இருக்கிறேனோ எக்ஸ்டிங்க்ஷன் தேற்றத்தின் கட்டளைகளை நான் மீறவில்லை எனவே நான் என்ன செய்ய முடியும் என்றால் இங்கே ஒரு சிக்மென்டை பெரிதாக்க வேண்டும் மாணவர் இது ஒப்பீட்டளவில் ஒரு விளக்கமாகும் ans சரி எனவே இங்கே கேள்வி என்னவென்றால் எவையெல்லாம் இங்கே ans என்பதாகும் எனவே ஒரு முறை எடுத்துக்கொள்வோம் நீங்கள் பார்த்தால் இங்கே எனக்கு n பிரிவுகள் உள்ளன எனவே பௌண்டரியில் இருக்கும் a அங்கே n செக்மென்ட்ஸ் இருப்பதை உணர்த்துகிறது எனவே எடுத்துக்காட்டாக a1 முதல் பல்ஸ் பேஸிஸ் பங்க்ஷனின் ஆம்ப்ளிடியூட் a2 என்பது ∇ϕ nஉடன் ஒத்திருக்கும் இரண்டாவது பல்ஸ் பங்க்ஷனின் ஆம்ப்ளிடியூட் ஆகும் ∇ϕ n என்பது ஒரு ஸ்கேலார் ஆகும் இது இந்த பௌண்டரியில் மாறுபடும் ஒரு ஸ்கேலார் பங்க்ஷனாகும் scalar function இந்த பங்க்ஷனை 7 பல்ஸ்களால் ஆனது என்று கூறி வெளிப்படுத்துகிறேன் எனவே a1 என்பது முதல் பல்சின் ஆம்ப்ளிடியூட் எனவே இது போன்ற சிறிது சிறிதாக எனக்கு சில பங்க்ஷன் உள்ளது இது n எப்படி இருக்கிறது மற்றும் தொடக்க மற்றும் முடிவு புள்ளி என்று சொல்லலாம் வெளிப்படையாக அதே ஏனெனில் நான் ஒரு வட்டத்தில் செல்கிறேன் எனவே தொழில்நுட்ப ரீதியாக நான் இதை இப்படி வரையக்கூடாது எனவே இதுபோன்ற ஒன்றைச் நாம் இப்படி சொல்வோம் எனவே இந்த புள்ளியும் இந்த புள்ளியும் ஒன்றே எனவே நான் என்ன செய்கிறேன் என்றால் நான் இப்படி இதை வெட்டுகிறேன் அதாவது என் ∇ϕ n என்பது தொடர்ச்சியான வளைவு நான் சொல்வது போன்ற தோராயமாக பல்ஸ்களை மதிப்பிடுவேன் என்று சொல்கிறேன் நான் மேலும் மேலும் பல்ஸ்களை உருவாக்குக் போது மேலும் சிறப்பாக தோராயமாக மதிப்பிட முடியும் இது நாம் ஏற்கனவே பார்த்த பழைய விஷயங்கள் எனவே இப்போது இந்த ஒரு பகுதிக்கு இங்கு திரும்பி வந்து இந்த பிரிவின் முதல் புள்ளியை செக்மென்ட்டிற்கும் டெஸ்டிங் பாயிண்ட்டிற்கும் நடுப்பகுதிக்கு நகர்த்துகிறேன் மற்றும் 2 வது சமன்பாட்டிலிருந்து புள்ளியை நடுபகுதிக்கு மிக நெருக்கமாக நகர்த்த முடியும் மீண்டும் நான் ஒரு வரம்பை எடுக்க முடியும் எனவே இது சர்பேஸ் S மற்றும் ஒரு இமாஜினரி சர்பேஸ் என்று நான் நினைக்கலாம் இங்கே நான் பச்சை நிறத்தை பயன்படுத்துகிறேன் இது போன்று வரைய அப்புறம் ஒரு இமாஜினரி சர்பேஸ் இது போன்று வரையப்பட்டதாகும் எனவே உள்ளே நான் S− ஐ அழைக்கலாம் மற்றும் வெளியில் நான் S ஐ அழைக்கலாம் எனவே எக்ஸ்டிங்க்ஷன் தேற்றத்தின் நிபந்தனைகளுக்கு நாம் கீழ்ப்படிகிறோம் என்பதை உறுதி செய்வதற்காகவே பிளஸ் மற்றும் மைனஸ் நான் S− இல் இருக்கும் வரை இந்த நிலை செல்லுபடியாகும் ஏனெனில் அது V2 இல் உள்ளது எனவே நான் என்ன செய்யப் போகிறேன் என்றால் இந்த பிரிவுகளின் மைய புள்ளிகளுக்கு அடிப்படையில் தேர்வுசெய்தால் பின்னர் இந்த சிக்கலை எவ்வாறு சரியான முறையில் தீர்ப்பது என்பதைக் குறிப்பிடுவதற்கான தெளிவான வழி எனக்கு உள்ளது இந்த அடிப்படை செயல்பாடுகள் 1 மற்றும் 2 ஐத் தேர்ந்தெடுத்து ஒருங்கிணைந்த சமன்பாடுகளில் முதல் எடுத்துக்காட்டில் நாம் எவ்வாறு செய்தோம் என்பது போலவே இந்த ஒவ்வொரு பிரிவின் மைய புள்ளிகளாக சோதனை புள்ளிகளைத் தேர்ந்தெடுக்கவும் எனவே அதுதான் நாம் பயன்படுத்தும் உத்தி அதை நாம் தீர்க்கும்போது அது என்று அழைக்கப்படுகிறது எனவே இது வெறுமனே எல்லை ஒருங்கிணைந்த முறை என அழைக்கப்படுகிறது எனவே இது எல்லை ஒருங்கிணைந்த முறை சரி என்று அழைக்கப்படுகிறது எனவே S− என்பது r′∈V2 க்கும் S என்பது r′∈V1 அதையே நாங்கள் செய்துள்ளோம் இப்போது நான் ஏன் இந்த S ஐ வரையறுக்க வேண்டும் நான் செல்லும்போது S− தெளிவாகிவிடும் நான் S மற்றும் S− சரி பற்றி ஏன் சொல்ல வேண்டும் என்று நடுப்பகுதியைத் தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லியிருக்கலாம் எனவே செல்லும்போது அது தெளிவாகிவிடும் எனவே மெத்தேட் ஆப் மொமெண்ட்ஸ் முறையில் தீர்க்க இந்த சமன்பாட்டில் வேறு என்ன இருக்கிறது என்ன நடக்கும் இந்த பையனையும் இந்த பையனையும் இந்த சமன்பாட்டில் மாற்றுவேன் எனவே நான் எந்த வகையான டெர்ம்களை மதிப்பீடு செய்ய வேண்டும் சில பிரிவுகளுக்கு g1 இன் ஒருங்கிணைப்பையும் ∇g1n இன் ஒருங்கிணைப்பையும் நான் மதிப்பீடு செய்ய வேண்டியிருக்கும் இவை தான் அடந்த 2 செயல்பாடுகளாகும் அவற்றின் ஒருங்கிணைப்பை மெத்தேட் ஆப் மொமெண்ட் செய்யும்போது மதிப்பீடு செய்வேன் மெத்தேட் ஆப் மொமெண்ட் மொழியில் நேற்று ஆபரேட்டரின் அடிப்படையில் Amn மேட்ரிக்ஸ் கோயபிஷியண்ட் Amn ஐ பார்த்தோம் அதுதான் கப்ளிங் கோயபிஷியண்ட் எனவே நான் மேற்கொண்டு பேசுவதற்கு முதலில் மதிப்பீடு செய்ய வேண்டும் எனவே நாம் அவ்வாறு செய்வோம் இந்த விஷயங்கள்தான் நான் கவலைப்பட வேண்டியவை ஒரு பகுதியை எடுத்துக்கொள்வோம் அதை i என்று அழைப்போம் நான் ∫g1 r r ′ dl ஐ மதிப்பீடு செய்ய வேண்டும் நான் அதை d l என்று அழைக்கிறேன் ஏனெனில் அது வளைந்திருக்கலாம் மற்றும் என்னிடம் உள்ளது ∫ ∇g1 r r′ndl ஐ மதிப்பீடு செய்ய அதைத்தான் நான் மதிப்பீடு செய்ய வேண்டும் மாணவர் குறிப்பு நேரம் 1853 பிரிவு ஒரு பிரிவு என்பது இது போன்ற ஒரு பிரிவு என்றும் இதுபோன்ற சில பிரிவுகளுக்கு மேலாக நான் முழு விஷயத்தையும் பல பிரிவுகளாக உடைத்துள்ளேன் ஒவ்வொரு பிரிவிலும் இந்த ஒருங்கிணைப்பை மதிப்பீடு செய்ய வேண்டும் மாணவர் ஐயா பேசிஸில் எங்களிடம் பகுதி இல்லை குறிப்பு நேரம் 1906 பிரிவு ஆம் ஏனெனில் எனது பேஸிஸ் செயல்பாடுகள் பல்ஸ் செயல்பாடுகள் எனவே இந்த பல்ஸ் செயல்பாடு ஒரு பிரிவில் மட்டுமே பூஜ்ஜியமற்றது எனவே நான் ஒருங்கிணைப்பை மதிப்பீடு செய்யச் செல்லும்போது ஒவ்வொரு பிரிவின் இந்த ஒருங்கிணைப்பு வரிசையை ஒவ்வொன்றாகச் செய்ய வேண்டும் ஏனென்றால் நான் சப் டொமைன் அடிப்படையிலான செயல்பாடுகளைப் பயன்படுத்துகிறேன் எனவே அவை பிரிவின் ஒரு பகுதியில் மட்டுமே சரி இல்லை எனவே இந்த ஒருங்கிணைப்புகள்தான் நான் இதை மதிப்பீடு செய்ய வேண்டும் இது g1 மற்றும் g2 இரண்டிற்கும் சரி நம்மிடம் இருக்கிறதா இந்த ஒருங்கிணைப்புகளை மதிப்பீடு செய்ய உதவும் எதையும் நாங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்டிருக்கிறோமா நியூமெரிகள் இன்டெகிரேஷன் நியூமெரிகள் இன்டெகிரேஷன் குறித்த ஒரு தொகுதியை நாம் ஏற்கனவே கண்டிருக்கிறோம் மேலும் நியூமெரிகள் இன்டெகிரேஷன் அவசியமாக இருப்பதற்கான காரணம் என்னவென்றால் இந்த செயல்பாடுகள் ஹான்கெல் செயல்பாடுகள் மற்றும் பல அவை பெரும்பாலும் அனாலிட்டிக்கல் இன்டெகிரபில் அல்ல எனவே நான் அவற்றை நியூமெரிகளாக மதிப்பீடு செய்ய வேண்டும் எனவேஇதை தீர்ப்பதற்கு குவாட்ரச்சர் விதிகளை பயன்படுத்துவேன் சரி இதன் நனமை என்ன எனக்கு சில புள்ளிகளின் மதிப்பை தவிர செயல்பாட்டைப் பற்றி நான் எதுவும் தெரிந்து கொள்ளத் தேவையில்லை முன் ஒருங்கிணைந்த எடைகளால் பெருக்கப்பட்டு நான் ஒருங்கிணைக்கிறேன் எனவே அது எங்கள் தந்திரமாக இருக்கும்